வணக்கம்கடந்த சில அமர்வுகளில் கணிப்புகள் தொடர்பான வழக்குகளை நாம் விவாதிக்கிறோம்அடுத்த ஆண்டுக்கான தரவை திட்டமிட marginal costing பற்றிய அறிவு பயன்படுத்தப்படலாம் இன்று நாம் இதேபோன்ற ஒரு வழக்கைத் தொடரப் போகிறோம் அங்கு கடந்த ஆண்டுகளின் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் நீங்கள் திட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய தரவைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் மேலும் ஒரு சிறிய முடிவை எடுப்பதில் நிர்வாகத்திற்கும் நாம் உதவ வேண்டும் வழக்கைகவனமாகப்படியுங்கள் தரவு அல்லது தகவல் முடிவில் கொடுக்கப்படவில்லை இடையில் எங்காவது கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே நீங்கள் அதை கவனமாகப் படித்து அந்த பகுதியை அடிக்கோடிட்டுக் காட்டுவது மிகவும் முக்கியம் பொருத்தமற்ற தரவு நிறைய இருக்கலாம் ஆனால் சில முக்கியமான தரவு இருக்கும் மேலும் அவை மிக மிக முக்கியமான தரவுகளாக இருக்கலாம் எனவே அந்த குறிப்பிட்ட பகுதியை அடிக்கோடிட்டுக் காட்டுங்கள் நான் ஒவ்வொரு வரியையும் படிக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னுடன் ஆய்வில் பயணிக்கலாம் எனவே சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது பெரிய சிமென்ட் உற்பத்தியாளர் மற்றும் பல சிறந்த சிமென்ட் நிறுவனங்களின் தாயகமாகும் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்கள் சாலைகள் நெட்வொர்க்குகள் போன்றவை வருகின்றன சாலை நெட்வொர்க்குகள் வீட்டுவசதி திட்டங்கள் வருகின்றன பல அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படுகின்றன அதிக விற்பனை மற்றும் பல சாத்தியங்கள் உள்ளனவரவிருக்கும் ஆண்டுகளில் மேலும் வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் இது இந்தியாவின் சிறந்த சிமென்ட் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் விற்பனையில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி விகிதம் 2015 இல் 10 15 சதவிகிதம் கொடுக்கப்பட்ட தரவு 2014 இன் தரவு என்பதை நினைவில் கொள்க இப்போது 2015 ஆம் ஆண்டிற்கான திட்டத்தை நாம் செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட தகவல்களைப் பயன்படுத்த விரும்பினால் கடைசி பகுதியைப் படிக்கலாம் மேலும் மார்ச் 2015 உடன் முடிவடைந்த ஆண்டிற்கான கணிப்புகளை உருவாக்குங்கள் விற்பனை செலவில் நிர்வாகம் 20 சதவிகித margin விரும்பினால் சாதாரண மற்றும் சலுகை விலையில் ஒரு யூனிட் ஆலோசனைக்கான செலவைக் கணக்கிடுங்கள் எனவே அடிப்படையில் நீங்கள் மார்ச் 15 ஆம் தேதியுடன் முடிவடைந்த ஆண்டிற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும் இது உண்மையான தகவல்களை அடிப்படையாகக் கொண்டது எனவே நான் எந்த வருடத்தையும் மாற்றவில்லை இந்த பகுதியில் முந்தைய தகவல்களில் பெரும்பாலானவை தகவல்களுக்காக மட்டுமே என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஆனால் கடைசி இரண்டு வரிகள் மிக முக்கியமானவை தயவுசெய்து அந்த வரிகளை அடிக்கோடிட்டுக் காட்டுங்கள் விற்பனையில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி விகிதம் 10 அல்லது 15 க்கு இடையில் எங்காவது 10 அல்லது 15 என வழங்கப்படுகிறது நேர்மறை மற்றும் எதிர்மறை கணக்கீடு செய்ய அவர்கள் எங்களிடம் கேட்டுள்ளனர் எனவே எதிர்மறை கணக்கீடு 10 நேர்மறை கணக்கீடு 15 தயவுசெய்து இந்த 10 மற்றும் 15 சதவிகிதத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுங்கள் இப்போது விற்பனை விலைகளும் 10 சதவிகிதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மிக முக்கியமான தகவல்கள் இந்த 10 சதவிகிதத்தை அடிப்படையாகக் கொண்டு படிக்கலாம் நீங்கள் எங்கு கண்டாலும் திட்டத்திற்கு பயனுள்ள சில தகவல்கள் உள்ளன அதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் காட்ட வேண்டும் இப்போது நிறுவனம் 1979 ஆம் ஆண்டில் ஜெய்ப்பூரில் இணைக்கப்பட்டு பங்கூர் குடும்பத்தால் ஊக்குவிக்கப்பட்டது மேலும் சிமென்ட் திறன் கொண்ட இடங்கள் புதிய திட்டங்கள் பல பிராண்டுகள் குறித்து சில தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 4698 இங்கே ஒரு சிறிய வரி உள்ளது பணியாளர் செலவு 15 சதவிகிதமாக வளர்ந்து வருகிறது நீங்கள் அதை அடிக்கோடிட்டுக் காட்ட வேண்டும் அதை நீங்களே அடையாளம் காண முடியும் என்று நம்புகிறேன் மகிழ்ச்சியின் விதிவிலக்கான சுதேச மாதிரி குறித்து நீங்கள் அறிவீர்கள் ஸ்ரீயின் மனிதவள முயற்சிகள் அவற்றில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது மேலும் இந்நிறுவனம் இந்திய நெறிமுறை கொள்கைகளை பின்பற்றும் ஒரு நிறுவனமாகும் எனவே அதைப் படித்துவிட்டு திட்டமிடலுக்கு உதவும் சில தகவல்களைக் குறிக்கவும் இங்கே நீங்கள் கவனமாகப் பார்த்தால் ஊழியர்களின்செலவுகளைத்தவிர்த்து அதன் இயக்க செலவுகள் 10 முதல் 12 சதவிகிதம் அதிகரிக்கும் என்று நிறுவனம் எதிர்பார்க்கிறது என்று அது கூறுகிறது ஏனெனில் ஊழியர்களின் செலவுகள் 15 சதவீதமாக அதிகரித்து வருவதாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளதுஏனென்றால் அவர்கள் ஊதிய உயர்வைக் கொடுப்பதில் கொஞ்சம் தாராளமயமாக்குகிறார்கள் ஆனால் மற்ற செலவுகளுக்கு அவை 10 முதல் 12 சதவிகிதம் வரை அதிகரித்து வருகின்றன எனவே தயவுசெய்து கவனிக்கவும் ஆமாம் இது இப்போது வழங்கப்பட்ட கடைசி பகுதி இந்த தகவலைப் பயன்படுத்தி 15 நேர்மறை மற்றும் எதிர்மறை அணுகுமுறையோடு நாம் திட்டமிட வேண்டும் எனவே விற்பனை செலவில் நிர்வாகம் 20 சதவிகிதம் margin விரும்பினால் தயவுசெய்து இரண்டு column களை உருவாக்கி சாதாரண சிமென்ட் விலைகள் மற்றும் சலுகை விலைகள் குறித்து ஆலோசனை வழங்கவும் பின்னர் மாறுபடும் சதவீதங்களைப் பற்றி ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது cost structure variable cost எனவே மூலப்பொருள் 90 சதவிகிதம் மின்சாரம் மற்றும் எரிபொருள் 80 சதவிகிதம் ஒரு நிர்வாகத்தை விற்பனை செய்வதற்கான பிரேக்கப்பும் வழங்கப்படுகிறது ஏனெனில் மொத்த செலவில் 80 சதவீதம் விற்பனைக்கும் 20 சதவிகிதம் நிர்வாகத்திற்கும் வழங்கப்படுகிறது மார்ச் 14 க்கான P மற்றும் L கணக்கு எனவே மற்ற அனைத்து உருப்படிகளும் நேரடியாக வழங்கப்படுகின்றன ஆனால் விற்பனை மற்றும் நிர்வாகம் ஒன்றாக வழங்கப்படுகின்றன அவை 80 மற்றும் 20 என்ற விகிதத்தில் பிரிக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள தரவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரியும் லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் விற்பனையைப் பற்றி உங்களுக்குச் சொல்கிறது இப்போது கடந்த ஆண்டின் இந்த P மற்றும் L கணக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் இது முழு P மற்றும் L தகவல் அல்ல அவை இலாப நட்டத்தைப் பற்றி வழங்கப்படுகிறது அதிலிருந்து கடந்த ஆண்டிற்கான அதாவது மார்ச் 14ன் லாபத்தை கணக்கிடுங்கள் பின்னர் இரண்டு columnகளை அல்லது 15 ஐ உருவாக்கவும் நேர்மறைக்கு ஒன்று எதிர்மறைக்கு ஒன்று மற்றும் செலவு கட்டமைப்பு மாறுபாட்டின் மாற்றங்கள் குறித்து கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் பயன்படுத்தி மார்ச் 15 க்கான கணிப்புகளைச் செய்யுங்கள் எனவே நீங்கள் தயாரா தயவுசெய்து அதை என்னுடன் கணக்கிடுங்கள் ஆனால் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக உங்களுக்கான வடிவமைப்பை நான் தயார் செய்துள்ளேன் எனவே இது 2014 ஆம் ஆண்டிற்கான தரவு RM செலவு போன்ற raw data 494 என வழங்கப்பட்டுள்ளது இயக்க செலவுகளை நாம் variable மற்றும் fixed என பிரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே அவற்றை பிரித்தல் இந்த கணிப்புகளை உருவாக்க உதவியாக இருக்கும் எனவே இந்த ஐந்து செலவுகளும் நீங்கள் பிரித்து கொடுக்கவும் பின்னர் நீங்கள் தேய்மானத்தையும் எடுப்பீர்கள் விற்பனை ஒப்பீடு விற்பனையின் செலவுகளைப் பெறுவீர்கள் நீங்கள் இயக்க லாபத்தைப் பெறுவீர்கள் பிற வருமான வட்டி போன்றவை கிடைக்கும் பின்னர் 2015 ஆம் ஆண்டிற்கான திட்டத்தை உருவாக்க முயற்சிக்கவும் நாம் தீர்வை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் எனவே இப்போது RMன் variable component கொடுக்கப்பட்ட தகவல்களின்படி 90 சதவீதம் variable என்பது உங்களுக்குத் தெரியும் இது கடந்த ஆண்டுகளின் RM செலவாகும் எனவே நாங்கள் 90 சதவிகிதத்தால் பெருக்கினோம் இது 858 6 ஆக வரும் என்பதை நினைவில் கொள்க இப்போது எந்த திட்டமும் இல்லை இது கடந்த ஆண்டுகளின் தரவு இப்போது இந்தத் தரவு கணிப்புகளை உருவாக்க பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நிலையான செலவு 954 X 10 சதவீதம் ஏனெனில் மூலப்பொருள் 90 சதவீதம் மாறுபடும் மற்றும் 10 சதவீதம் நிலையானதாக இருக்கும் இதேபோல் ஒவ்வொரு கூறுக்கும் கணிக்க வேண்டும் மேலும் நீங்கள் கொடுக்கப்பட்ட தாளுக்குச் செல்லலாம் அங்கு மாறுபாட்டின் சதவீதத்தை நீங்கள் உணரலாம் அவை RMக்கு 90 சதவீதம் எரிபொருள் 80 மற்றும் பணியாளர்களுக்கு 20 சதவிகிதம் எனவே variable எரிபொருள் செலவு 1103 2 variable fixed செலவு 275 8 பணியாளர் செலவு variable 276 fixed செலவு 118 பிற உற்பத்தி செலவுகள் இங்கு கொடுக்கப்படவில்லை மாறுபடும் விற்பனையின் சதவீதம் குறித்து நாம் கீழே செல்லலாம் இது மற்ற உற்பத்தி செலவு எனவே இது நிலையானது என்று நாம் கருதினோம் ஏனென்றால் பெரும்பாலான variable உருப்படிகள் ஏற்கனவே மூலப்பொருள் எரிபொருள் போன்றவை முடிந்துவிட்டன என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே இது ஒரு fixed செலவாகும் எனவே இப்போது விற்பனை இருப்பதால் அதை எடுத்துள்ளோம்விற்பனைக்கு நீங்கள் இரண்டு விஷயங்களைச் செய்ய வேண்டும் விற்பனை மற்றும் நிர்வாகச் செலவு 596 ஒன்றாக வழங்கப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் மேலும் அவை விற்பனைக்கு 80 சதவிகிதத்தையும் நிர்வாகிக்கு 20 சதவிகிதத்தையும் பிரேக்கப் ஆக கொண்டுள்ளன எனவே முதலில் 596 இல் 80 சதவீதத்தை விற்பனை செலவாக எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் மாறுபாட்டின் சதவீதத்தைப் பயன்படுத்துங்கள் இது விற்பனை செலவுகளுக்காக 60 சதவிகிதம் எனவே 596 என்பது விற்பனை செலவு X 0 8 X 0 6 ஆகவும் fixed செலவு X 0 8 X 0 4 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிர்வாக செலவைப் பொறுத்தவரை நிர்வாக செலவு 20 சதவீதம் மட்டுமேஎனவே 596 X 0 2 X 0 1 ஆகவும் fixed பகுதி X 0 2 X 0 9 ஆகவும் இருக்கும் இந்த 596 மொத்த S மற்றும் D பிளஸ் நிர்வாகியாக இருந்தது இதை நாம் நான்கு பகுதிகளாக பிரித்துள்ளோம் தேய்மானம் என்பது மாறாது எனவே தேய்மானம் செலவு 550 என்று நீங்கள் இங்கே காணலாம் இப்போது எல்லா தரவும் உங்களுடன் கிடைக்கிறது மொத்த விற்பனையை நீங்கள் கணக்கிடலாம் எனவே நான் 5065 ஐப் பெறுகிறேன் தயவுசெய்து நீங்கள் நிச்சயமாகப் பெறுகிறீர்களா என்பதைச் சரிபார்க்கவும் மொத்தம் எந்த வழியையும் நீங்கள் பிரேக்கப் இல்லாமல் இதற்கு முன் செய்திருக்க முடியும் ஆனால் பிரேக்கப் திட்ட நோக்கங்களுக்காக உதவியாக இருக்கும் இப்போது விற்பனை நேரடியாக 5887 ஆக வழங்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இயக்க லாபத்தை 822 மற்ற வருமானமாக 104 ஆகப் பெறுகிறீர்கள் ஆகவே PBIT 926 அதற்கு வட்டி வசூலிக்க 129 வரிக்கு முந்தைய லாபம் 797 மேலும் இந்த தாளில் வரிக்குமுன் லாபம் அவர்கள் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன் எனவே தேய்மானம் வரை அனைத்து உருப்படிகளுக்கும் PBTயின் இந்த எண்ணிக்கையை நாம் கணக்கிட வேண்டும் நீங்கள் என்னைப் போன்ற அதே எண்ணிக்கையைப் பெறுகிறீர்களா இப்போது இவற்றில் வரி வசூலிக்கப்படும் அந்த தொகை உங்களுக்கு 124 ஆகும் எனவே வரிக்குப் பின் லாபம் 673 கிடைக்கும் PBT கழித்தல் வரி நீங்கள் வரிக்குப் பிறகு லாபம் பெறுவீர்கள் பின்னர் அவர்கள் ஈக்விட்டி டிவிடெண்ட் போன்ற சில கூடுதல் தகவல்களைக் கொடுத்துள்ளனர் மற்றும் கார்ப்பரேட் டிவிடெண்ட் வரி உண்மையில் செலவு கணக்கீட்டின் ஒரு பகுதியாக இல்லை ஆனால் நாம் அதைக் குறிப்பிடுவோம் அதன் மூலம் retained வருவாயை நாம் கணக்கிட முடியும் எனவே டிவிடெண்ட் பிளஸ் டிவிடெண்ட் வரி 90 மற்றும் retained வருவாய் 583 ஆகும் இப்போது அவர்கள் மெட்ரிக் டன்களில் மொத்த விற்பனையையும் எங்களுக்கு வழங்கியுள்ளனர் நாம் அதைக் குறிப்பிடுவோம் ஏனென்றால் ஒரு யூனிட்டிற்கான செலவைக் கணக்கிட விரும்புகிறோம் எனவே 124 லட்சம் மெட்ரிக் டன் C 36 இல் ஒரு யூனிட்டிற்கான செலவை C 22 ஆக கணக்கிட்டு உள்ளோம் எனவே C22 என்றால் என்ன இது தேய்மானம் உள்ளிட்ட விற்பனை செலவாகும் ஆனால் மற்ற வருமானம் மற்றும் வட்டி உள்ளிட்டவை அல்ல இந்த விற்பனை செலவு 5065ஆனது 124ஆல் வகுக்கப்படுகிறது எனவே நீங்கள் 4084 ஐப் பெறுகிறீர்கள் இது ஒரு மெட்ரிக் டன் சிமென்ட் சில வகையான சிமென்ட் இருக்கலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட வழக்கின் படி அவை ஒரு சீரான விற்பனையைக் கொண்டுள்ளன என்று நாம் கருதினோம் இது 124 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும் இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 4084 என்ற எண்ணிக்கையைப் பெறுகிறீர்கள் அதனால்தான் இது 100 ஆல் பெருக்கப்படுகிறது நீங்கள் அதை கவனித்திருக்கிறீர்களா ஏனென்றால் மற்ற புள்ளிவிவரங்கள் கோடியில் இருந்தன விற்பனை லட்சம் மெட்ரிக் டன்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் வகுக்கும்போது 100 ஆல் பெருக்க வேண்டும் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 4087கிடைக்கும் இப்போது இங்கே திட்டத்திற்குச் செல்வதற்கு முன் நீங்கள் சலுகை விற்பனை விலை மற்றும் சாதாரண விற்பனை விலை ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் விற்பனை விலையை கணக்கிடுவதற்கான விதியின் படி நிர்வாகம் விற்பனை செலவில் 20 சதவிகிதம் margin சாதாரண மற்றும் சலுகை விற்பனை விலை குறித்த ஆலோசனையை விரும்புகிறது என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சாதாரண விற்பனைவிலைஎன்னவாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம் இப்போது நமக்கு ஒரு அலகின் செலவு குறித்து தெரியும் எனவே அதை பயன்படுத்தி அவர்கள் கேட்கும் காரணத்தை நீங்கள் கணக்கிடலாம் அல்லது அவர்கள் முயற்சி செய்வதை அல்லது அவர்கள் செலவில் 20 சதவிகிதம் margin வேண்டும் என்பதை நீங்கள் கணக்கிடலாம் எனவே 4087 X 1 2 சாதாரண விற்பனை விலை கிடைக்கும் கொடுக்கப்பட்ட தரவுகளுக்காக கூட அடுத்த ஆண்டுக்கான திட்டத்தை நாம் இன்னும் திட்டமிடவில்லை சாதாரண விற்பனை விலையை இப்போது கணக்கிட முயற்சிக்கிறோம் சலுகை விற்பனைவிலைஎவ்வளவு இருக்கும் ஏனெனில் சாதாரண மற்றும் சலுகை விற்பனை விலை குறித்த கொடுக்கப்பட்ட வழக்கின் படி சிறப்பு விலை நிர்ணயம் குறித்து நாம் சில வழக்குகளைச் செய்துள்ளோம் அல்லது அரசாங்க ஒப்பந்தங்கள் அல்லது சாதாரண சந்தை பாதிக்கப்படாத ஒப்பந்தங்கள் என்று நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எனவே பொதுவாக இங்கே நீங்கள் விற்பனையின் variable cost லும் சில இலாப விகிதத்திலும் விற்பனை செய்வீர்கள் இப்போது இங்கே variable cost கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் variable cost மற்றும் fixed cost ன் பிரேக்கப்பை வைத்துள்ளீர்கள் எனவே முதலில் விற்பனையின் மொத்த variable cost 2536 எனக் கணக்கிடுங்கள் 5 8 11 15 மற்றும் 18 எந்த கூறுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதைச் சரிபார்க்கவும் எனவே நீங்கள் மேலே செல்லலாம் 5 என்பது ஒரு மூலப்பொருள் variable பகுதி பின்னர் 8 மின்சாரம் மற்றும் எரிபொருள் 11 15 மற்றும் 18 இந்த எண்ணிக்கையைப் பெறுகிறீர்களா 5 8 11 15 மற்றும் 18 நாம் இதர உற்பத்தி செலவுகளை எடுக்கவில்லை ஏனெனில் நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டோம் அவற்றில் இப்போது இந்த மாறுபட்ட விற்பனை செலவின் அடிப்படையில் சலுகை விற்பனை விலையை கணக்கிட முயற்சிக்கவும் எனவே சலுகை விற்பனை விலை எவ்வளவு இருக்கும் அவர்களின் விதிமுறைப்படி அவர்கள் விற்பனை செலவில் 20 சதவீதத்தை எதிர்பார்க்கிறார்கள் எனவே சலுகை விலையைப் பொறுத்தவரையில் இது விற்பனையின் மாறுபட்ட செலவில் 20 சதவீதமாக இருக்கும் எனவே C42 X 1 2 3043 ஆக இருக்கும்சாதாரண விற்பனை விலை 4901 ஆக இருக்கும் சலுகை எந்தவொரு நிலையான செலவையும் வசூலிக்காமல் ஆனால் பெயரளவு லாபத்தை 20 சதவிகிதம் வசூலிக்கிறது எனவே 3043 என்பது சரி எனவே இந்த கேள்வியின் படி அவர்கள் 2015 ஆம் ஆண்டைக் கணக்கிடச் சொன்னார்கள் ஆனால் முதலில் நாம் அதை14க்குச் செய்துள்ளோம் இப்போது ஒரு லட்சம் மெட்ரிக் டன் ஆன 124 விற்பனையை நீங்கள் கருத்தில் கொண்டால் இவை மொத்தம் கோடி ரூபாயாகும் ஒரு யூனிட்டுக்கான செலவு 746 ஆக இருக்கும் எனவே 20 சதவீத சலுகை விலை மெட்ரிக் டன்னுக்கு 896 ஆக வருகிறது இது நீங்கள் பெறும் இறுதி பதில் இந்த 746 எவ்வாறு கணக்கிடப்படுகிறது 29 பை 43 ஆக கீழே கொடுத்திருக்கும் படத்தின்படி இது 43 இல் 42 ஆக இருக்க வேண்டும் நான் இங்கே ஒரு மாற்றத்தை செய்வேன் நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா 42 என்பது ஒரு விற்பனையின் variable cost மற்றும் ஒரு யூனிட்டிற்கான செலவு இது உண்மையில் ஒரு யூனிட்டிற்கான variable cost 2045 ஆக இருக்கும் இது ஒரு யூனிட்டுக்கு variable cost மற்றும் சலுகை விற்பனை விலை C44 X 1 நீங்கள் கணக்கீட்டை பெறுகிறீர்களா எனவே இப்போது வழக்கமான விற்பனை விலை இதுதான் மற்றும் சலுகை விற்பனை விலை மிகவும் குறைவாக உள்ளது இது நடப்பு ஆண்டிற்கு 2454 ஆகும் நீங்கள் அனைவரும் அதைப் பெற்றிருக்கிறீர்களா இப்போது திட்டத்திற்கு தொடரலாம் இப்போது மூலப்பொருள் variable cost உங்களுக்குத் தெரியும் நீங்கள் எவ்வாறு நேர்மறையான திட்டத்தை உருவாக்குவீர்கள் 15 X 1 1 மூலம் நேர்மறையான திட்டத்தை பெறலாம் இப்போது மீண்டும் வழக்குக்குச் செல்வோம் அது இப்போது மிகத் தெளிவாக வழங்கப்பட்டுள்ளது மூலப்பொருட்களின் விலையின் பகுதிக்கு நாம் சென்றால் முதலில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி விகிதம் 10 முதல் 15 சதவீதம் ஆகும் எனவே எதிர்மறையான அணுகுமுறைக்கு 10 நேர்மறையான அணுகுமுறைக்கு 15 மற்றும் மூலப்பொருள் செலவில் அதிகரிப்பு சதவீதம் என்ன அவர்கள் ஏதாவது குறிப்பைக் கொடுத்திருக்கிறார்களா இயக்க செலவுகள் 10 முதல் 12 சதவீதம் வரை வளர வாய்ப்புள்ளது மற்றும் மூலப்பொருள் செலவு வாய்ப்பு என்ன பணியாளர் செலவு தவிர மற்ற அனைத்தும் 10 முதல் 12 சதவீதம் வரை இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே மூலப்பொருட்களின் விலையும் 10 முதல் 12 சதவிகிதம் அதிகரிக்கும் இது ஒரு நம்பிக்கையான திட்டமாகும் 15 சதவிகித வளர்ச்சியை நாம் பரிசீலிக்கப் போகிறோம் இது அளவின் வளர்ச்சியாகும் ஆனால் விலைகளின் குறைந்த பக்க வளர்ச்சி மூலப்பொருள் விலைகள் எனவே நீங்கள் 1086 பெறுகிறீர்கள் இப்போது நிலையான கூறுக்கு 10 சதவிகித உயர்வைக் கருத்தில் கொள்வோம் இது 104 ஆகும் இப்போது நீங்கள் எதிர்மறையான அணுகுமுறைக்கு ஒன்றைக் கணக்கிட முயற்சித்தால் என்ன நடக்கிறது என்று எதிர்மறையான அணுகுமுறையுடன் பாருங்கள் குறைந்த வளர்ச்சி விகிதம் 10 சதவிகிதம் மட்டுமே 1 1 ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஆனால் 12 சதவிகிதம் செலவில் அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் மூலப்பொருட்களின் விலை மன்னிக்கவும் அந்த விஷயத்திற்கான எந்தவொரு செலவும் 10 சதவிகிதத்திலிருந்து 12 சதவிகிதமாக எதிர்மறையான அணுகுமுறையில்அதிகரிக்கும் அதாவது 12 சதவிகிதமாக செலவில் அதிகரித்தால் 10 சதவிகிதமாக அலகுகளில் அதிகரிக்கும் எனவே இது 1097 Fxed cost பொருத்தவரை அது எப்படியிருந்தாலும் அலகுகளில் பாதிக்கப்படவில்லை மேலும் செலவில் 12 சதவிகித உயர்வைக் கருத்தில் கொள்ளும் நேரத்தில் நான் இப்போது தெளிவாக இருப்பேன் என்று நம்புகிறேன் இப்போது மின்சாரம் மற்றும் எரிபொருள் இது இங்கே மாறக்கூடியது இது 15 சதவிகிதம் மற்றும் 11 சதவிகிதம் அல்லது 10 சதவிகிதம் ஆக அதிகரித்துள்ளது அதாவது 1 15 மற்றும் 1 10 ஆக அதிகரித்துள்ளது ஆனால் எதிர்மறையான கணக்கீட்டிற்கு fixed cost மாற்றங்களுக்கு 1 1 மற்றும் 1 12 ஐ எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் செலவுகளில் மற்றும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இது அளவு சார்ந்த மாற்றம் அல்ல எனவே இது 10 சதவிகிதம் அல்லது 12 சதவிகிதம் அதிகரிக்கும் எனவே மேலும் நேர்மறையான அணுகுமுறைக்கும் மற்றும் எதிர்மறையான அணுகுமுறைக்கும் அவை 1 1 மற்றும் 1 12 ஆக இருக்கும் எனவே நீங்கள் அடுத்து வரும் ஊழியர் செலவுகளுக்கும் நீங்கள் அதே விகிதத்தை பயன்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஊழியர்களின் செலவு 15 சதவீதம் அதிகரிக்கும் என்பதை கணிக்க முடியும் எனவே நேர்மறையாளர் கணக்கீட்டிற்கு இது 1 15 X 1 15 ஆகவும் எதிர்மறையாளர் கணக்கீட்டிற்கு இது 1 1 X 1 15 ஆகவும் உள்ளது ஏனெனில் இது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஊழியர்களின் செலவின் நிலையான பகுதிக்கு 15 சதவிகிதம் அதிகரிக்கப் போகிறது எனவே இவை இரண்டு வகையான அணுகுமுறையிலும் 15 சதவீதம் உயரும் மற்ற உற்பத்தி செலவுகளுக்கு இது 10 சதவிகிதம் அல்லது 12 சதவிகிதமாக உயரும் ஏனென்றால் மற்ற அனைத்து செலவுகளும் 10 அல்லது 12 சதவிகிதம் ஆக உயரும் அவை சாதாரணமாகவே உயரக்கூடிய செலவுகள் ஆகும் எனவே எந்த கூறுகளும் மாறாது இப்போது S மற்றும் D variable பகுதிக்குச் சென்று அதே விதிகள் 1 15 X 1 1 X 1 12 என்பதை உபயோகப்படுத்தவும் ஒரு fixed பகுதிக்கு 1 1 X 1 12 என்று கணக்கிடவும் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா Variable பகுதிக்கு அதே விதி பொருந்தும் கொடுக்கப்பட்ட தகவல்களின்படி தேய்மானத்திற்கு எந்த மாற்றமும் இல்லை எனவே அதே புள்ளிவிவரங்களுடன் தொடருவோம் இப்போது எல்லா தகவல்களுக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகிய இரண்டிற்கான தரவை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் மொத்தத்தை சரிபார்க்கவும் மொத்தம் நீங்கள் இங்கு காணக்கூடிய விற்பனை செலவை அளிக்கிறது அதாவது நேர்மறை 5956 மற்றும் எதிர்மறை 5903 ஆகும் நேர்முறை அணுகுமுறையில் விற்பனையின் வளர்ச்சி 15 சதவீதமாக உள்ளது அதுவே எதிர்மறை அணுகுமுறையில் விற்பனையின் வளர்ச்சி 10 சதவீதமாக உள்ளது இப்போது இயக்க லாபம் என்பது விற்பனை கழித்தல் விற்பனைச் செலவாகும் எனவே நீங்கள் 1490 மற்றும் 1219 ஐப் பெறுகிறீர்கள் பிற வருமானத்தில் எந்த மாற்றமும் இல்லை PBIT ஐ கணக்கிடும் போது 1594 ஐப் பெறுகிறீர்கள் வட்டி129இல் எந்த மாற்றமும் இல்லை எனவே நீங்கள் 1465 அல்லது 1194 என்ற PBT ஐ கணக்கிடலாம் எப்படி வரியை கணக்கிடுவீர்கள் முந்தைய ஆண்டைப் போலவே நாம் அதே சூழ்நிலையைப் பயன்படுத்துவோம் ஆனால் அதற்காக வரி விகிதத்தைக் கணக்கிடுவது நல்லது எனவே முந்தைய ஆண்டின் வரி விகிதத்தை இங்கு கணக்கிட்டுள்ளோம் இது C31 இல்C 32 ஆகும்அதை நீங்கள் 15 சதவீதமாகப் பெறுவீர்கள் இப்போது 15 சதவிகிதம் நேர்மறை மற்றும் எதிர்மறை சூழ்நிலையில் வசூலிக்கப்பட்டுள்ளது pat equity dividend retained earnings மற்றும் பிற புள்ளிவிவரங்கள் மாறாது இப்போது குவாண்டம் அடிப்படையில் விற்பனையைப் பாருங்கள் எதிர்மறையாளர் இன் விற்பனைக்கு 15 சதவிகிதம் நேர்மறையாளர் விற்பனைக்கு 10 சதவிகிதம் அதிகரிக்கிறது இது எதிர்மறையாளர் மற்றும் நேர்மறையாளர்களுக்கான ஒரு யூனிட்டிற்கான செலவு ஆகும் இப்போது விற்பனை விலைகள் சாதாரண நேர்மறையாளர்களுக்கு 5012 ஆக இருக்கும் எதிர்மறையாளர்களுக்கு 5093 ஆக இருக்கும் இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் நாம் ஒரு யூனிட்டுக்கு செலவு தொகையை பெறுகிறோம் பின்னர் அதில் 20 சதவிகிதம் சேர்க்கிறோம் சலுகையைப் பொறுத்தவரை நீங்கள் முதலில் variable cost ஐ கணக்கிட வேண்டும் இப்போது variable cost மொத்தமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது உங்களுக்கு விற்பனை குவாண்டம் தெரியும் ஒரு யூனிட்டிற்கான variable cost ஐ கணக்கிட்டு 20 சதவிகிதத்தைச் சேர்க்கவும் இது எங்களுக்கு சலுகை விலையைத் தருகிறது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா எல்லாம் தெளிவாக இருக்கிறது என்று நம்புகிறேன் இப்போது நான் செய்ததை நீங்கள் சரிபார்க்கலாம்